இதுவரை நாம் சென்சரி மற்றும் ஷார்ட் டெர்ம் மெமரி பற்றி பார்த்தோம் அடுத்ததாக லாங் டெர்ம் மெமரி பற்றி பார்ப்போம் பொதுவாக லாங் டெர்ம் மெமரி என்பது தகவல்களை மிக நீண்ட காலத்திற்கு சேமித்து வைப்பதாகும் ஷார்ட் டெர்ம் மெமரியின் அதிகபட்ச காலம் 30 நொடிகள் ஒருவேளை தகவல்களை 30 நொடிக்கு மேலாக தக்க வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்பொழுது ஷார்ட் டெர்ம் மெமரி தகவல்களை லாங் டெர்ம் ஸ்டோரேஜ் க்கு அனுப்பி விடுகிறது சென்சரி மெமரி மற்றும் ஷார்ட் டெர்ம் மெமரியின் அளவு எவ்வளவு என்று பார்த்தோம் அதுபோல லாங் டெர்ம் மெமரியின் அதிகபட்ச அளவு தெரியுமல்லவா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 11 முதல் 16 வரையிலான தகவல்களை ஐகானிக் மெமரியிலும் அதுபோல 40 சிறு தகவல்களை ஷார்ட் டெர்ம் ஸ்டோரேஜ் லும் சேமிக்க முடியும் ஆனால் லாங் டெர்ம் ஸ்டோரேஜ் ல் நீங்கள் எவ்வளவு தகவல்களை வேண்டுமானாலும் சேமிக்க முடியும் அதற்கு எல்லையே இல்லை லாங் டெர்ம் மெமரி மற்றும் லாங் டெர்ம் ஸ்டோரேஜ் ன் சிறப்பம்சம் அவற்றில் அளவில்லாமல் தகவல்களை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்ளலாம் லாங் டெர்ம் மெமரி இரண்டு வகைப்படும் டிக்லரேட்டிவ் மெமரி மற்றும் ப்ரொசிஜரல் மெமரி அதில் டிக்லரேட்டிவ் மெமரி இரண்டு வகைப்படும் அவை செமண்டிக் மற்றும் எபிசோடிக் மெமரி மேலும் இதில் செமண்டிக் இரண்டு வகைப்படுகிறது ஸ்பெசிபிக் மெமரி மற்றும் ஆட்டோபயோகிராபிகல் மெமரி இதுவரை நாம் கற்றது மெமரியை சென்சரி ரிஜிஸ்டர் ஷார்ட் டெர்ம் ஸ்டோரேஜ் மற்றும் லாங் டெர்ம் ஸ்டோரேஜ் என மூன்றாக பிரிக்கலாம் சென்சரி மெமரி பற்றி பேசும்போது அதில் ஐகானிக் எக்கோயிக் மற்றும் ஹாப்டிக் மெமரியில் ஐகானிக் மற்றும் எக்கோயிக் மெமரிகளில் தான் அதிகமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுள்ளன அதனால் அவற்றைப் பற்றி நீண்ட நேரம் விவாதித்து இருந்தோம் அதுபோல ஷொர்ட் டெர்ம் மெமரியில் வொர்கிங் மெமரி பற்றி விவாதித்தோம் இப்பொழுது லாங் டெர்ம் மெமரியில் டிக்லரேட்டிவ் மெமரி மற்றும் ப்ரொசிஜுரல் மெமரி பற்றி பார்ப்போம் இந்த டிக்லரேட்டிவ் மெமரி செமண்டிக் மெமரி எபிசோடிக் மெமரி மற்றும் ஆட்டோபயோகிராபிகல் மெமரி யின் அடிப்படையில் நாம் நினைவை பார்க்கப் போகிறோம் இதில் எபிசோடிக் மெமரியை பிராஸ்பெக்டிவ் மற்றும் ரெட்ரோஸ்பெக்டிவ் மெமரி என இரண்டு வகையாக பிரிக்கலாம் இப்பொழுது நாம் எபிசொடிக் மெமரியில் இருந்து ஆரம்பிக்கலாம் பிறகு லாங் டெர்ம் மெமரியில் உள்ள பல்வேறு வகைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கனடாவைச் சேர்ந்த உளவியலாளர் டல்விங் தான் முதன் முறையாக எபிசொடிக் மெம்ரி மற்றும் செமண்டிக் மெமரி இடையிலான வித்தியாசத்தை எடுத்துச் சொன்னவர் நாம் தகவல்களை சேமிப்பது மற்றும் பயன்படுத்துவது குறித்து சிந்தித்தால் அது நமக்கு மனிதர்களைப் பற்றி பல சுவாரசியமான தகவல்களை தருகின்றது மொழி இசை மற்றும் குரல் போன்றவற்றிற்கு தனித்தனியாக நாம் நல்ல நினைவாற்றலை பெற்றிருக்கிறோம் மொழிக்கான நினைவில் நாம் சப்தங்களை விட அதிகமாக அர்த்தங்களை சேமிக்கிறோம் இசை என்று வரும்பொழுது அதில் ராகம் சுருதி என லாங் டெர்ம் ஸ்டோரேஜ் ல் சேமித்துக் கொள்கிறோம் அதுபோல குரல் என்று வரும்பொழுது ஏற்கனவே பழகிய குரல்களை அடையாளம் காண உதவுகிறகிறது ஆனால் புதிய குரல்களைக் கேட்கும் பொழுது நம்மால் நினைவில் வைத்துக்கொள்ள முடிவதில்லை உதாரணமாக இப்பொழுது உங்கள் பெற்றோர் அல்லது உடன்பிறந்தவர்கள் யாராவது உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களின் குரல்களை அடையாளம் கண்டு கூப்பிட்டது உங்கள் அம்மா அப்பா அல்லது உடன்பிறந்தவர்கள் என்று முடிவுக்கு வருவீர்கள் ஏனென்றால் பழகிய குரல்கள் என்பதால் நாம் அவற்றை நினைவில் நன்றாக சேமித்து வைத்திருக்கிறோம் நீங்கள் இந்த சிறிய வீடியோவில் பாருங்கள் இதில் ஒரு குழந்தை தனது நர்சரி பாடலை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த குழந்தையின் அம்மா அந்தப்பாடலை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தனது அம்மா பாடுவது போல குழந்தையும் பாட முயற்சிக்கிறான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அம்மாவிற்கு அந்த பாடலின் அர்த்தம் தெரிந்திருந்தாலும் அந்தக் குழந்தைக்கு பயன்படுத்தப்படும் வார்த்தைகளின் அர்த்தம் தெரியாது ஆனால் குழந்தை அம்மா பாடிய அதே முறையில் தாளத்தோடு பாட முயற்சி செய்கிறான் சில காலத்திற்குப் பிறகு குழந்தை வளர்ந்ததும் தன் குழந்தையைப் பற்றி நினைவில் வைத்திருக்கும் சில முக்கியமான தருணங்களை பற்றி அம்மாவிடம் கேட்டால் அவர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தை நினைவு கூறும் பொழுது தன் குழந்தை பயன்படுத்திய சொற்களை அவர்களால் நன்றாக ஞாபகப்படுத்தி சொல்லமுடியும் அதோடு தன் குழந்தை எப்படி பாடியது என்பதையும் அவர்களால் பாடிக் காட்ட முடியும் இது மனித நினைவாற்றல் பற்றிய ஒரு அருமையான விஷயம் நம்மால் பல தனித்துவமான குரல்களை இசை மொழி என பல விஷயங்களை நம்மால் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியும் இத்தகைய தனித்தனி பகுதிகளுக்கு நமது நினைவு மிக மிக நன்றாக செயல்படும் எபிசொடிக் மெமரி என்பது நம்முடைய அனுபவங்களை குறிக்கிறது இந்த வகை மெமரி நிகழ்வுகளின் அடிப்படையில் செயல்படுகிறது இங்கு நிகழ்வுகள் ஒரு வரிசையில் நினைவு கூரப்படுகின்றன இது ஒரு தொலைக்காட்சி தொடர் போல பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நமது கடந்த கால அனுபவங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நமது கடந்த காலத்தின் அன்றாட அனுபவங்கள் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அதனால்தான் இதை எபிசோடிக் மெமரி என்று கூறுகிறோம் இதன் மூலமாகத்தான் என்னால் இன்னும் எனது பள்ளி நாட்களை நினைவு கூற முடிகிறது நான் முதன்முதலில் கேமரா முன்னால் எப்பொழுது பாடம் நடத்தினேன் என்பதெல்லாம் எபிசொடிக் மெமரியின் பகுதியாகும் எபிசொடிக் மெமரி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெறப்பட்ட உண்மையான தகவல்களாகும் இங்கே நேரத்தின் பங்கு முக்கியமானது அது தொகுப்பாளராக செயல்படுகிறது எனவே செமண்டிக் மெமரியுடன் ஒப்பிடும்பொழுது எபிசொடிக் மெமரியில் மறதிக் காண வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏனென்றால் செமண்டிக் மெமரியை அர்த்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆனால் எபிசொடிக் மெமரி கால நேரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது எனவே நிகழ்ந்தவற்றை நினைவு கூறும் வகையில் கூட நாம் சில தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது இப்பொழுது அதற்கான ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி உண்மையை மீண்டும் சொல்லச் சொன்னால் நமக்கு கிடைத்த பதில் திரித்துக் சொல்லப் பட்டதாக இருந்தது ஆனால் ஒன்றை நாங்கள் தெரிந்துகொண்டோம் எபிசொடிக் மெமரியில் இருந்து நினைவுபடுத்தி சொல்லும்பொழுது திரித்துக் சொல்வதாகவும் இருக்கும் என்று தெரிந்தது ஐவிட்னஸ் மெமரி என்பது எபிசோடிக் மெமரியின் ஒரு பகுதியாகும் இது தடயவியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்த வார்த்தையைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யாரொருவர் கோர்ட்டில் சாட்சியளிக்கின்றாரோ அவரை விட்னஸ் என்று சொல்லுவார்கள் அப்படியென்றால் நீங்கள் ஒரு ஆதாரத்தை அங்கே வழங்குகிறீர்கள் அந்த ஆதாரம் உங்களால் உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது நீங்கள் நடந்த சம்பவத்தை பார்த்த சாட்சியாக இருக்கிறீர்கள் அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த சம்பவத்தின் பகுதி எனவே இது தடயவியலுக்கு அவசியமானது இது எபிசோட் மெமரியின் பகுதியானாலும் இதில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் வார்த்தைகளால் தருகின்ற அறிக்கைக்கும் நீங்கள் நடந்தவற்றை நினைவு கூறுவதிற்கும் வித்தியாசங்கள் இருக்கும் நீங்கள் கண்களால் பார்த்தவைகளை மீண்டும் மனதில் நினைத்துப் பார்த்து வார்த்தைகளாக சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் ஸ்கிரீனில் தெரியும் அந்த படத்தை பாருங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சாலையில் நின்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கே இரண்டு கார்கள் மோதி விபத்து ஏற்பட்டுவிட்டது அதிவேகத்தில் வந்த இரண்டு கார்கள் மோதும் நேரம் ஒரு வினாடிக்கும் குறைவானதாக இருக்கும் அந்த நேரத்திற்குள் ஒரு கார் இன்னொரு காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டு விட்டது இப்பொழுது நீங்கள் அந்த சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று அந்த விபத்தை பார்க்கின்றீர்கள் இப்பொழுது ஸ்கிரினில் பாருங்கள் எங்கே தவறு நடந்தது என்பது உங்களுக்கு புரியும் சிறிது நேரம் கழித்து உங்களிடம் நடந்தது என்ன என்பது பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நீங்கள் நடந்தவற்றை மனதிற்குள் ஒரு படமாக ஓட்டிப் பார்ப்பீர்கள் பிறகு அதை சொல்லும்போது நீங்கள் வேறு சில விஷயங்களை அதில் சேர்த்துக் சொல்வீர்கள் இந்த படத்தில் அம்புக்குறி காட்டப்பட்டுள்ள இடத்தில் எல்லாம் நீங்கள் வேறு சில விஷயங்களை அதிகமாக சேர்த்து சொன்னீர்கள் என்று காண்பிக்கின்றது பார்த்த விஷயம் உங்கள் மனதிற்குள் துல்லியமானதாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் வார்த்தையில் சொல்லும்பொழுது அதை கதை வடிவில் மாற்றுவதற்காக நீங்கள் தகவல்களை கூட்டியோ குறைத்தோ சொல்வீர்கள் இது ஐவிட்னஸ் மெமரியின் சுவாரஸ்யமான பகுதி நவம்பர் 26 2008 இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் அன்றுதான் மும்பைத் தாக்குதல் சம்பவம் நடந்தது அதை 26 11 என்று குறிப்பிடுவார்கள் மும்பையின் முக்கிய சுற்றுலாத்தலமான தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்திய தினம் அது இந்த சம்பவத்தை இரண்டு வெவ்வேறான கண்ணோட்டங்களில் இருந்து பார்ப்போம் ஒன்று தீவிரவாதிகளுக்கு எதிரான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு NSG கமெண்டோ அளித்த தகவல்கள் இரண்டாவது அந்தத் தாக்குதலில் இருந்து தப்பித்து அந்த ஓட்டலை விட்டு வெளியே வந்த ஒரு நபர் அளித்த தகவல்கள் இது முழுக்க முழுக்க எபிசோடிக் மெமரி பற்றிய செயல் விளக்கம் மட்டுமே சம்பவம் நடந்த பொழுது தாஜ் ஹோட்டலில் நீங்கள் எங்கு எதிர் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என அரியானாவின் பட்டோடி என்ற இடத்தைச் சேர்ந்த 29 வயதான திரு சுனில் குமார் யாதவ் ஒரு NSG கமெண்டோ படைவீரர் கூறிய பதில் இது அமித் சாமியானா ரெஸ்டாரன்ட் மேனேஜர் இவரும் நடந்தவற்றை நேரடியாகப் பார்த்தவர் இவர் சொல்வதும் கமெண்டோ சொல்வதும் மாறுபடுகிறது காரணம் ஒரேநேரத்தில் நடந்திருந்தாலும் இருவருக்கும் சம்பவம் நடந்த இடம் வேறு வேறானது இப்பொழுது அமித் சொல்வதை கேளுங்கள் அவன் சாமியான பக்கம் திரும்பி துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கியதும் அவன் யாரையும் உயிருடன் விடப்போவதில்லை என்று நான் உணர்ந்தேன் அவன் குண்டுகளை எடுத்து ரெஸ்டாரண்ட் மத்தியில் வீசி வெடித்தபோது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் ரெஸ்டாரன்ட் இருந்த மக்கள் சர்வீஸ் என்ட்ரன்ஸ் வழியாக தப்பித்து கொண்டிருந்தார்கள் என்னைச் சுற்றி 30 பேர் இருந்தார்கள் அதில் 23 பேர் ஹோட்டல் விருந்தாளிகள் 7 பேர் என்னோடு பணிபுரிபவர்கள் நான் நினைக்கின்றேன் ரெஸ்டாரண்டில் இன்னொரு வழி இல்லாத பகுதியில் நீச்சல் குளத்திற்கு அருகே இருந்த வாசல் கதவு திறந்து இருந்தது அங்கே இருந்து டிரான்ஸ்பார்மர் ரூம் வழியாக வெளிய போக முடியும் நான் ஓட்டல் விருந்தாளிகளை உடனடியாக அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னேன் அந்த சமயத்தில் 6 அடி 6 அங்குலம் உயரமான வெளிநாட்டுக்காரர் ஒருவர் கையில் குண்டடிபட்டு மிக மோசமாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அங்கே ஒரு ஜோடி அழுது கொண்டிருந்தார்கள் "எங்கள் 10 வயது மகன் இப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு முன்பாக கழிவறைக்குச் சென்றான் எனக்கு என் மகன் வேண்டும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது" என்று சொன்னார்கள் எனக்கு அவர்களை பார்த்த போது கவலையாக இருந்தது "கவலைப்பட வேண்டாம் உங்கள் மகனை நான் கொண்டு வருகிறேன்" என்று நான் சொன்னேன் இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அந்த சமயத்தில் அவர்கள் வெளியே செல்வதை நான் விரும்பவில்லை முதல் காரணம் அவர்களுக்கு மரணம் ஏற்படலாம் இரண்டாவது 30 பேர் ஒளிந்து இருக்கும் இடத்தை அவர்கள் மூலமாக வெளிப்படவும் வாய்ப்புள்ளது அதனால் நான் வெளியே உள்ள நடைபாதைக்கு வந்தேன் அந்த நடைபாதையில் ஒரு முனையில் நான் மற்றொரு முனையில் அந்த தீவிரவாதி அவன் என்னைப் பார்த்ததும் என்னை நோக்கி சுட ஆரம்பித்தான் நான் அலறி அடித்து அங்கிருந்து ஓடினேன் அப்போது அவன் என் மீது ஒரு கையெறி குண்டு எறிந்தான் உண்மையில் நான் அந்த சப்தத்தை கேட்டேன் அந்த சப்தம் எனக்கு மூன்று அடிகள் பின்னால் குதித்து விழுந்தது நான் அலறிக்கொண்டு குதித்தேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் இறந்துவிட்டேன் என்று நினைத்தேன் ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது அந்த கையெறி குண்டு வெடிக்கவில்லை நான் மீண்டும் வந்து அந்த ஜோடியிடம் உங்கள் மகன் நன்றாக இருப்பான் பயப்பட வேண்டாம் என்னை நம்புங்கள் என்று சொன்னேன் அந்தநேரத்தில் குண்டடிபட்டவருக்கு மோசமாக ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது என் முதலாளி டிரான்ஸ்பார்மர் ரூம் வழியாக வந்து கதவைத் திறந்தார் உடனடியாக ஒரு போலீஸ் வேனை நிறுத்தி விருந்தாளிகளை பாம்பே ஹாஸ்பிடலுக்கு அழைத்துச் சென்றோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா 26 புதன்கிழமை முதல் கருணையால் கிடைத்த வாழ்க்கை நானும் 26 ஆம் தேதியே இறந்துவிட்டதாக எடுத்துக்கொண்டேன் தாஜ் ஹோட்டல் மட்டுமில்லாமல் பம்பாயின் முக்கிய இடமான CST ரயில் நிலையத்திலும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பல அப்பாவி மக்களை கொன்றார்கள் அந்த நேரத்தில் செபாஸ்டியன் டிசோசா Sebastian D'Souza புகைப்பட பத்திரிகையாளர் அங்கே இருந்தார் அவர் அங்கு நடந்தவற்றை தனது கேமராவில் புகைப்படங்களாக எடுத்துக்கொண்டார் அந்தப் புகைப்படங்கள் மூலமாக அடுத்த நாள் காலை CST நிலையத்தில் என்ன நடந்தது என்பதை பெரும்பாலான இந்தியர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவரை மீண்டும் CST நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அந்த சம்பவம் நடந்த மாலையை பற்றி கூறும்படி கேட்டபோது இதுதான் அவர் கூறியது செய்தி புகைப்பட கலைஞரான செபாஸ்டியன் டிசோசா Sebastian D'Souza மும்பை மிரர் பத்திரிகையின் புகைப்படப் பிரிவு ஆசிரியர் நம்முடன் அவர் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் 2611 அன்று என்ன நடந்தது அந்த சமயத்தில் எப்படி அந்த புகைப்படங்களை எடுக்க முடிந்தது அப்போது இரவு சுமார் ஒன்பதரை மணி இருக்கும் நாங்கள் பெரிய வெடிச் சப்தங்களை கேட்டோம் இரண்டு பக்கங்களிலிருந்தும் துப்பாக்கிச் சூடு மற்றும் கையெறி குண்டு வெடிப்பு போன்ற சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன நான் வெளியே செல்வதற்காக போய்க்கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் இரண்டு இளைஞர்களை பார்த்தேன் அவர்களை பார்ப்பதற்கு தீவிரவாதிகள் போல் இல்லை அவர்கள் ஏதோ பயணம் செய்பவர்கள் போல இருந்தார்கள் அந்தநேரத்தில் இங்கிருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை நோக்கி சுட்ட உடன் அவர்களும் திரும்பி சுட ஆரம்பித்தனர் அப்போது தீவிரவாதிகளில் ஒருவன் இங்கிருந்து வந்தான் மற்றொருவன் அங்கே சென்று விட்டான் ஒருவன் வெளியே வந்தவுடன் நான் அடுத்த ரயிலில் ஏறிக்கொண்டேன் அப்போது இருவரும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு தெரியாது இருவரில் ஒருவன் பையை போட்டுவிட்டான் நான் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் ரயிலில் பின்புறம் நோக்கி சென்றார்கள் இது எனக்கானது இல்லை என்று நினைத்தேன் நான் ரயிலில் இருந்து இறங்கி இந்த இடத்திற்கு திரும்பி வந்துவிட்டேன் இங்குதான் அவர்கள் சுட்டுக் கொண்டிருந்தார்கள் என்னுடன் இருந்த அனைத்து போலீஸ்காரர்களும் இறந்து விட்டதை நான் பார்த்தேன் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தேன் ஏனென்றால் அவர்களைப் போல அவசரப்பட்டு ஏதாவது செய்திருந்தால் நானும் இறந்திருப்பேன் ஒருவேளை உங்களுக்கு அவர்களைப் பார்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லையா இல்லை நான் அந்த நேரத்தில் தொடர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தேன் அதனால்தான் பல புகைப்படங்கள் அதிர்ந்த நிலையில் இருந்தன ஏனென்றால் எனக்குள்ளும் கொஞ்சம் பயம் இருந்தது நிச்சயமாக இருந்தது அவர்கள் என்னை பார்ப்பதை தவிர்க்க நானும் முயற்சித்தேன் மிக குறைந்த நேரம் தான் அவர்களை என்னால் பார்க்க முடிந்தது அதனால்தான் நான் அவர்களை பின்தொடர்ந்து அதிகமான புகைப்படங்களை எடுத்தேன் நீங்கள் எபிசோட்டிக் மெமரி எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணங்களை நான் உங்களிடம் பகிர்ந்துகொண்டேன் நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் முதலில் இது நேரம் சார்ந்ததாகும் இரண்டாவது நிகழ்வு சார்ந்ததாகும் நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொகுக்கப்பட்டுள்ளது அதற்கு நீங்கள் தரும் முக்கியத்துவத்தை பொருத்து அதை சேமிக்கிறீர்கள் இந்த தீவிரவாத தாக்குதல் உதாரணங்கள் எல்லாம் மிகவும் அரிதானவை நான் இது போன்ற ஒரு உதாரணத்தை உங்களுக்கு இப்போது கூறுகிறேன் 22 மே 2010 அன்று காலை 6 30 மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 812 விமானம் துபாயிலிருந்து மங்களூர் வந்துகொண்டிருந்த விமானம் மங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் எட்டு பயணிகள் மட்டுமே உயிர் தப்பினர் பின்னாட்களில் அவர்களில் இருவர் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் அதை இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்த விஷயம் மிகவும் ஆச்சரியமானது இரண்டு பயணிகளும் எப்படி மனித உயிர் தப்பினார்கள் என்பதை விவரித்தார்கள் அப்போது விமானம் எப்படி சாய்ந்தது தரையிறங்கும் போது எப்படி நிலத்தில் இடித்தது என்ன நடந்தது என்பதை அவர்கள் நேரில் பார்த்தது போல விவரித்தார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் விமானத்தின் உள்ளே இருந்தார்கள் ஆனால் அவர்களால் எப்படி செல்ல முடிந்தது என்றால் நிகழ்வுகளை ஒரு வரிசையக்கி கூறுவதால் இவையெல்லாம் எபிசோட்டிக் மெமரிக்கு உதாரணங்கள் மேலும் இது வரலாற்றுக் கண்ணோட்டத்தில் இருந்து வரலாற்றை பதிவு செய்வது ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கை அனுபவத்தை நினைவுபடுத்தும் போது மேலும் இது போன்ற ஆயிரக்கணக்கான எபிசோடிக் நினைவுகள் உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணருவீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதற்கான முக்கியத்துவத்தை வழங்குகிறீர்கள் எனவே எபிசோடிக் மெமரியை பாதிக்கும் காரணங்கள் முதலில் நிகழ்வின் முக்கியத்துவம் அடுத்தது அளவு மற்றும் அவற்றை பயன்படுத்தும் இடைவெளி இந்த தகவல்களை சேமிப்பதற்கு எவ்வளவு பயிற்சி செய்கின்றீர்கள் தெரியுமா நீங்கள் இதை நன்றாக பயிற்சி செய்தால் உங்களால் நன்றாக நினைவு கூர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் போட்டியிடும் நிகழ்வுகள் எதுவும் தற்காலிகமாக இல்லை என்றால் 2 முக்கியமான நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகின்றன இது முதல் மற்றும் இரண்டாவது நிகழ்வுகளுக்கு மத்தியில் டெம்போரல் கேப் தற்காலிக இடைவெளி முக்கிய பங்கு வகிக்கும் இரண்டும் சமமாக முக்கியமானவை மற்றும் தற்காலிகமானவை என்றால் அங்கே எந்த குறுக்கீடும் இருக்காது இந்த சமயத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அடுத்த நிகழ்வு சிறிது நேரம் கழித்து நடந்தால் உங்களுக்கு பயிற்சி செய்ய நேரமும் இடமும் கிடைக்கும் இது எபிசோடிக் மெமரியில் சேமிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் செயல்படும் விதம் நீங்கள் திரு அமித் பேசியதை கேட்டீர்கள் அவர் தனது நேர்காணலில் தனது வாழ்க்கையில் 2611 க்கு பிறகு கருணையால் கிடைத்தது என்று விவரித்து கூறியுள்ளார் அனுபவங்களை எப்படி செயல்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களால் எத்தனை நிகழ்வுகளை சேமித்து வைக்க முடியும் என்பதும் அது எப்படி உங்களால் துல்லியமாக நினைவு கூற முடியும் என்பதும் தெரியும் நீங்கள் தகவலை நினைவு கொள்வதற்கு எந்த வகையான குறிப்பை பயன் படுத்துகிறீர்கள் என்பதும் முக்கியமானது இது கம்ப்யூட்டரில் நீங்கள் சேமித்து வைக்கும் ஃபைலுக்கும் கொடுக்கப்படும் பெயர் போன்றது உதாரணத்திற்கு நான் ஒரு நிகழ்வுக்கு இன்றைய தேதியை பைலின் பெயராக கொடுத்திருந்தால் என்னுடைய தேடுதல் அந்த தேதியை சார்ந்தே இருக்கும் இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்று நான் எப்பொழுதாவது நினைத்தால் தேதியை பெயராக கொடுத்த அந்த பைலை நான் தேடி எடுக்க வேண்டும் சில சூழ்நிலைகளில் நான் பைலுக்கு பெயராக தேதியை அல்ல நிகழ்ச்சியை கொடுப்பேன் ஏனென்றால் அந்தநாளில் எனக்கு செமினார் இருக்கலாம் வகுப்பு இருக்கலாம் அல்லது வேறு யாராவது என்னை சிறப்பு விருந்தினராக பேச அழைத்திருக்கலாம் அப்போது நான் பைல்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் புகைப்படங்களை உங்களது கம்ப்யூட்டரில் சேமித்து வைத்திருப்பீர்கள் அதற்குகென ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அதற்கு பெயர் வைப்பீர்கள் உதாரணமாக நீங்கள் ஆக்ரா சென்று இருந்தால் அங்கு எடுத்த போட்டோக்களை ஆக்ரா என போல்டருக்கு பெயர் வைத்து அதில் சேமிப்பிர்கள் அது போலவே கான்பூரில் சென்றிருந்தால் கான்பூர் என ஃபோல்டருக்கு பெயர் வைப்பீர்கள் ஆக்ராவில் எடுத்த போட்டோக்களை ஆக்ரா ஃபோல்டரில் சேமித்து வைப்பீர்கள் அதுபோல கான்பூரில் எடுத்த போட்டோக்களை கான்பூர் ஃபோல்டரில் சேமித்து வைப்பீர்கள் ஒரு பொருத்தமான குறிப்பை நீங்கள் உங்களுக்காக கொடுத்துக் கொள்கிறீர்கள் அதனால் நீங்கள் அடுத்த முறை ஆக்ராவுக்கு சென்றபோது எடுத்த போட்டோக்களை பார்க்க வேண்டுமென்றால் ஆக்ரா எனும் ஃபோல்டரை தேடினால் போதுமானது இதுபோல் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பொருத்தமான குறிப்பை கொடுக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் நேரத்தை குறிப்பாக கொடுத்தால் CST ரயில் நிலையத்தில் அந்த மாலை நேரத்தில் ஆறு மணி ரயிலில் புறப்பட காத்திருந்தபோது 5 58 மணிக்கு சரியாக அந்த சம்பவம் நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியும் இதுதான் நினைவை மீட்டெடுப்பதற்கான குறிப்பு இதை நீங்கள் எவ்வளவு பொருத்தமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு எளிமையானதாகவும் துல்லியமாகவும் தகவல்களை நினைவு கூர்வதற்கு உதவிடும் அதனால் எபிசொடிக் மெமரி தகவல்களின் சூழல் சார்ந்தது நீங்கள் தகவல்களை நினைவுகூர முயற்சிக்கும்போது அந்தத் தகவல்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் சேமித்தீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டால் உங்களுக்கு அந்த தகவல்களையும் மீட்டெடுப்பதில் எந்தவித சிரமமும் இருக்காது இது சூழலை தவிர்த்து மனோநிலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எபிசொடிக் மெமரியை மீட்டெடுப்பதில் நாம் எந்த மனநிலையில் இருந்தபோது தகவல்களை சேமித்தோம் என்பதும் முக்கியமானது பயங்கரவாத தாக்குதல் நடந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இருந்திருந்தால் நீங்கள் அந்த அனுபவத்தையும் நினைவுகூரும்போது நிச்சயமாக நீங்கள் எந்த மனோநிலையில் இருந்தீர்கள் என்பதை உங்கள் பேச்சு மற்றும் உடல் வெளிப்படுத்தும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனுபவம் நீங்கள் எந்த உணர்ச்சியில் இருந்தீர்கள் என்பதை வெளிப்படுத்தும் அதனால் இங்கு உணர்ச்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது சம்பவம் நடந்த நேரத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி அனுபவம் சம்பவத்தை விவரிக்கும்போது ஏற்படும் உணர்ச்சி அனுபவம் என இரண்டையும் அனுபவித்தால்தான் நீங்கள் அப்பொழுது எப்படி இருந்தீர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்பது தெரியும் இந்த இரண்டும் ஒன்றாக இருந்தால் உங்களால் நிகழ்வுகளை மிக நன்றாக நினைவுகூர முடியும் இதுவரை நாம் விவாதித்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த நிகழ்வை ஒரு பகுதியாக நாம் நினைவுகூரும் பொழுது அது எபிசோடிக் மெமரி என்றாகிறது இதற்கென பல நல்ல உதாரணங்களைப் பார்த்தோம் செயல்படும் நேரம் இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி எவ்வளவு செயல்பாடுகள் எவ்வாறு நாம் தகவல்களை சேமிக்கிறோம் அதற்க்கு எப்படி பெயர் கொடுக்கிறோம் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் நிகழ்வுகள் நடந்தது மேலும் அதை எப்பொழுது நாம் நினைவு கூறுகிறோம் என பலவற்றை விவாதித்தோம் எனவே இவைதான் எபிசொடிக் மெமரியை பாதிக்கும் விஷயங்கள் எனலாம்